பொது நிரல்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் தொகுதி 1 இன் பிரிவு 3 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு எங்கள் அலகு 3 கற்றல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தலுடன் தொடர்புடையது இந்த மூன்று சொற்களை பற்றி இந்த அலகில் உரையாற்ற நாங்கள் முன்மொழிகிறோம் அலகு 2 இல் கல்வி மற்றும் கற்பித்தல் என்ற இரண்டு சொற்களைப் பார்த்தோம் கல்வி என்பது வேண்டுமென்றே கற்றல் என்றும் பொதுவாக கல்வி நிறுவனங்கள் மூலமாக சமூகம் பரப்புகிறது என்றும் கூறினோம் எனவே எங்கள் திட்டத்தை கல்வியை வேண்டுமென்றே கற்றல் என்று மட்டுமே குறிப்பிடுகிறோம் இந்த வேண்டுமென்றே கற்றல் முறையான கல்வி நிறுவனங்களில் ஆதிக்கம் செலுத்துகிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் அல்லது வேறு முறையான அமைப்பில் நடைபெறுகிறது நீங்கள் ஒரு குறுகிய கால பாடநெறியில் கலந்து கொண்டால் அது இன்னும் முறையான அமைப்பாகும் ஆனால் கல்வி நிறுவனத்தில் அவசியமில்லை அதேசமயம் கற்பித்தல் என்பது ஆசிரியரின் தலையீடுகள் மூலம் கற்றலை எளிதாக்குகிறது இந்த தலையீடுகள் விரிவுரை செய்வது மட்டுமல்ல நாம் பார்த்தபடி அவை பலவாக இருக்கும் மேலும் இந்த கற்பித்தலில் கூட உங்களுக்கு பரந்த அளவிலான கற்பித்தல் மாதிரிகள் உள்ளன மக்கள் பலவிதமான கற்பித்தல் மாதிரிகளைப் பரிசோதித்து வருகின்றனர் மேலும் அவை வெவ்வேறு சூழல்களில் பொருத்தமானவை அல்லது பயனுள்ளவை என்பதைக் காண்கின்றனர் ஆனால் தலையீட்டின் தன்மை பாடத்தின் ஆசிரியர் இயல்பு மற்றும் சூழலின் விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது உண்மையான அறிவுறுத்தல் பகுதிக்குச் செல்லும்போது இது பிரதிபலிக்கும் கடந்த இரண்டு அலகுகளில் நாம் பார்த்த இரண்டு சொற்கள் இவைதான் இந்த இரண்டு சொற்களையும் சொந்தமாக ஆராய்ந்து சிறிது நேரம் செலவிடுமாறு அனைத்து ஆசிரியர்களையும் நான் வற்புறுத்துகிறேன் மேலும் இணையத்தில் ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன இப்போது யூனிட் 3 க்கு வரும்போது இந்த அலகு எதிர்பார்க்கப்படும் முடிவுகள் அங்கீகாரம் பெற்ற சூழலில் கற்றல் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் போன்ற பழக்கமான சொற்களை விளக்குகின்றன அங்கீகாரத்தின் சூழல் என்று நாம் ஏன் சொல்கிறோம் அங்கீகாரம் தொடர்பாக இவை மிகவும் குறிப்பிட்ட அர்த்தங்களைக் கொண்டுள்ளன மிக முக்கியமாக இது அறிக்கையை மீண்டும் மீண்டும் சொல்லும் நல்ல கற்றலை எளிதாக்குவதில் மதிப்பீட்டின் மையத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த முன்மொழியப்பட்ட அலகு 3 இன் இரண்டு முடிவுகள் இவை இப்போது கற்றலுக்கு வரும்போது "கற்றல் என்பது புதிய அறிவு திறன்களையும் மதிப்புகளையும் பெறுகிறது" இதன் அர்த்தம் என்னவென்றால் கற்றலுக்கு முன்பு எங்களுக்கு சில விவரங்கள் மட்டுமே தெரியும் கற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு வேறுபட்ட சில விஷயங்கள் தெரிந்தது இது ஒரு புதிய அறிவாக இருக்கலாம் அல்லது நாங்கள் சில புதிய திறன்களைப் பெற்றிருக்கலாம் அல்லது சில புதிய மதிப்புகளையும் பெற்றிருக்கலாம் மதிப்புகள் என்பது ஒரு தனி நபருக்கோ அல்லது பொது வாழ்க்கைக்கோ முக்கியமானதாக நாம் கருதலாம் ஆனால் சரியாக கற்றல் எங்கே நடைபெறுகிறது கற்றல் என்பது மிகவும் சிக்கலான விஷயம் என்பதை புரிந்துகொள்வது எந்த அளவிற்கு மூளையில் நடைபெறுகிறது மேலும் கற்றல் எவ்வாறு சரியாக நடைபெறுகிறது என்பதைப் புரிந்துகொள்வதில் இருந்து நாம் வெகு தொலைவில் இருக்கிறோம் கற்றலின் மற்றொரு வரையறை என்னவென்றால் "கற்றல் என்பது ஒரு செயல்முறையாகும் இது அனுபவத்தின் விளைவாக நிகழும் மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது மற்றும் மேம்பட்ட செயல்திறன் மற்றும் எதிர்கால கற்றலுக்கான திறனை அதிகரிக்கிறது" எனவே கற்றல் என்பது எப்போதுமே சில மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு செயல்முறையாகும் இது ஆம்ப்ரோஸ் மற்றும் பிறரால் வழங்கப்பட்ட ஒரு முறையான வரையறை இதை பற்றி அறிவதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் "கற்றல் என்பது மரபணுக்கள் நரம்பியல் இயற்பியல் உடல் நிலை சமூக அனுபவம் மற்றும் உளவியல் காரணிகள் உள்ளிட்ட எண்ணற்ற தாக்கங்களின் சிக்கலான தொடர்பு " எனவே நீங்கள் நல்ல கற்றலை எளிதாக்க விரும்பினால் என்ன நடக்கும் ஆசிரியர் இவற்றில் பலவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அவை அனைத்தையும் எவ்வாறு கவனித்துக்கொள்வது என்பது முழுமையாகத் தெரியவில்லை என்றாலும் இந்த காரணிகள் அனைத்தும் கற்றலின் தன்மையையும் மற்றும் கற்றல் தரத்தையும் பாதிக்கின்றன நம்முடைய உலகத்தின் மீதான பார்வை மாறிக்கொண்டே இருப்பதை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்தே தொடர்ச்சியான கற்றல் அனுபவங்களை நாம் பெறுகிறோம் இந்த தொடர்ச்சியான கற்றல் அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டிருக்கும் எனவே அந்த அளவிற்கு நமது உலகத்தைப் பற்றிய நமது பார்வை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கும் எனவே உலகத்தைப் பற்றிய அனைவரின் பார்வைகளும் வித்தியாசமாக இருக்கும் அதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும் மற்றொரு விஷயம் தகவல்களை வைத்திருப்பது கற்றலுடன் ஒத்ததாக இல்லை நாம் எதையாவது திரும்பத் திரும்பச் சொல்லும் வரை தகவல்களின் நிலைப்பாடு சில காலம் நம்முடன் இருக்கக்கூடும் இல்லையெனில் அது மங்கிவிடும் மூளையின் நினைவக செயல்முறைகளின் தன்மை இதுதான் கற்றல் குறித்த வெறும் தகல்வல்களை மட்டும் கற்று வைத்திருப்பது சரியாகாதுஅந்த தகல்வல்களை வைத்து பிரச்சனைகளை தீர்க்கவோ அல்லது திறம்பட பயன்படுத்தவோ முடியாமல் போகலாம் மற்றொரு உயிரியலாளர் பார்வையில் "மூளையில் சில பொருத்தமான மற்றும் விரும்பத்தக்க ஒத்திசைவுகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் கற்றல் உறுதிப்படுத்தப்படுகிறது" இப்போது கற்றல் பற்றி இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட விவரங்களுக்கு வருகிறோம் மூளையில் உள்ள ஒத்திசைவுகள் அவற்றுடன் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன அல்லது புதிய ஒத்திசைவுகள் எவ்வாறு உருவாகின்றன எனவே கற்றல் விரும்பத்தக்க மற்றும் பொருத்தமான ஒத்திசைவுகளை உருவாக்குவது என நீங்கள் அழைக்கிறீர்கள் அதன்பிறகு அவை நம் மனதில் இருந்து நிரந்தரமாக மறந்து போக கூடும் அதனால் அவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே நம் மனதில் உறுதிப்படுத்தப்படும் எனவே மூளையின் உடலியல் அல்லது நரம்பியல் வேதியியல் மற்றும் பலவற்றை நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படை இதுதான் ஆனால் கற்றல் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் நம் மனதில் ஏதாவது இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் இந்த தகவலை அல்லது ஒரு குறிப்பிட்ட திறனை நாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் அல்லது அந்த அறிவைப் பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் ஒத்திசைவுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மங்கிவிடும் கற்றல் மூளையில் புதிய வடிவங்கள் அல்லது அமைப்புகளை விதிக்கிறது மற்றும் இந்த நிகழ்வு நரம்பு செல்களின் செயல்பாட்டின் மின் இயற்பியல் பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே கற்றலுக்கு முன்னரும் கற்றலுக்கு பின்னும் நீங்கள் மின் இயற்பியல் பதிவுகளை எடுத்துக் கொண்டால் அவை வித்தியாசமாக இருக்கும் அதாவது இரண்டு பதிவுகளுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் எந்தவொரு கற்றலும் நடக்கவில்லை என்று அர்த்தம் எனவே கவனக்குறைவான மாணவருக்கு எந்த மின் இயற்பியல் நடவடிக்கையும் இல்லை என்று நீங்கள் கூற விரும்பினால் நீங்கள் சொல்லலாம் இப்போது 20 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தோ அல்லது அதற்கு சற்று முன்னதாகவோ பல கற்றல் கோட்பாடுகள் உள்ளன மக்கள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதைப் புரிந்துகொள்ள மக்கள் முயற்சித்து வருகின்றனர் எனவே முதல் கோட்பாடு வாட்சன் தான் என்று சொல்லலாம் அவர்கள் அதை நடத்தைவாதம் என்று அழைக்கிறார்கள் மேலும் கற்றல் என்பது புதிய நடத்தை நிபந்தனை மூலம் பெறுவது என்று அவர் நம்பினார் இந்த கோட்பாடுகளை நாம் விரிவாக விவரிக்க மாட்டோம் ஆனால் நிபந்தனை மூலம் ஒரு தூண்டுதல் இருந்தால் மனிதர்கள் வினைபுரிகிறார்கள் என்பதற்கு ஒரு பதில் இருக்கிறது எந்தவொரு தூண்டுதலுக்கும் ஒரு பதில் உள்ளது மற்றும் தூண்டுதலின் வரிசைக்கு நீங்கள் பதில்களின் வரிசையைப் பெறலாம் எனவே நடத்தை வல்லுநர்களால் தூண்டுதலின் வரிசையை கட்டுப்படுத்துவதன் மூலமும் வெகுமதி மற்றும் தண்டனை வகை பொறிமுறையை இணைப்பதன் மூலமும் நான் கற்றலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று இந்த பள்ளி நம்புகிறது வெகுமதி மற்றும் தண்டனை மூலம் இந்த நிபந்தனை நடத்தைவாதத்தின் மைய அணுகுமுறையாகும் இது பெரிதும் நடைமுறையில் உள்ளது இது குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஆனால் வகுப்பறையில் இன்றும் நாம் செய்யும் பல விஷயங்கள் உள்ளன அவை மீண்டும் மீண்டும் நடைமுறைகள் போன்ற கற்றல் குறித்த குறிப்பிட்ட நடத்தை பார்வையில் இருந்து வருகின்றன அல்லது ஒரு குறிப்பிட்ட பயிற்சிகளைச் செய்வதன் மூலம் பெறப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட பள்ளியின் தயாரிப்புகள் பலவற்றை நீங்கள் கற்றுக் கொள்கிறீர்கள் அறிவாற்றல் நிலைக்கு வரும்போது இது 1940 ஆம் ஆண்டின் இரண்டாம் உலகப் போரின் காலப்பகுதியாகும் மனிதர்கள் தங்கள் அறிவாற்றல் திறன்களின் தொடர்ச்சியான வளர்ச்சியின் மூலம் அறிவையும் பொருளையும் உருவாக்குவதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த அறிவாற்றல் திறன்களில் அங்கீகாரம் நினைவு புரிதல் பயன்பாடு பிரதிபலிப்பு பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு மற்றும் உருவாக்கம் ஆகியவை அடங்கும் எனவே இந்த செயல்முறைகளின் பட்டியல் நாம் உருவாக்கம் மூலம் அங்கீகாரம் பற்றி பேசுகிறோம் அல்லது அறிவாற்றல் செயல்முறைகள் என்று அழைக்கிறோம் இது அடுத்தடுத்த அலகுகளில் விரிவாகக் கூறும் சந்தர்ப்பத்தைக் கொண்டிருக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று அறிவையும் பொருளையும் உருவாக்குவதன் மூலம் மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அதாவது நான் கற்றுக் கொள்ளும்போது நான் பெற்ற உள்ளீடுகளிலிருந்து எனது சொந்த அறிவையும் அர்த்தத்தையும் உருவாக்குகிறேன் எனவே அந்த அளவிற்கு எனது அறிவாற்றல் செயலாக்கம் வேறொருவரின் அறிவாற்றல் செயலாக்கத்திலிருந்து வேறுபட்டிருக்கலாம் அந்த அளவிற்கு நான் உருவாக்கிய அறிவு அல்லது நான் உருவாக்கிய பொருள் வேறு ஒருவரிடமிருந்து வேறுபட்டிருக்கலாம் எனவே அந்த அளவிற்கு ஒரு ஆசிரியர் முழு வகுப்பினருக்கும் வெவ்வேறு மாணவர்களிடம் ஒரே விஷயத்தைச் சொன்னாலும் கற்பவர்கள் தங்கள் அறிவையும் பொருளையும் வித்தியாசமாக உருவாக்குவார்கள் என்பதை உணர வேண்டும் இதை ஆசிரியர்கள் அங்கீகரிக்க வேண்டும் இப்போது சமூக ஆக்கபூர்வவாதம் என்று நாம் அழைக்கும் மற்றொரு கோட்பாடு இதற்கு பங்களித்தவர்கள் பலர் உள்ளனர் இந்த கோட்பாடு கற்றல் ஒரு சூழலுக்குள் நிகழ்கிறது என்று கருதுகிறது அது கற்பவர்களின் ஒரு பகுதியாகும் அறிந்து கொள்வதையும் செய்வதையும் பிரிக்க முடியாது கற்றல் என்பது காலப்போக்கில் நீட்டிக்கப்படும் ஒரு செயல் அதாவது உங்கள் கற்றல் முழுமையடையாத ஒரு உள்ளீட்டைப் பெறுவதன் மூலம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நீட்டிக்கப்பட்டுள்ளது பொதுவாக அது மேம்படுகிறது அல்லது கற்றல் சமூக தொடர்புகளின் மூலம் நிகழ்கிறது அதனால்தான் நாங்கள் அதை சமூக ஆக்கபூர்வவாதம் என்று அழைக்கிறோம் எங்கள் சகாக்களுடன் விவாதிப்பதன் மூலம் எங்கள் கற்றல் மேம்படுவதாகத் தெரிகிறது இந்த குறிப்பிட்ட கற்றல் கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவுடன் கண்டுபிடிப்பு கற்றல் கையால் கற்றல் அனுபவக் கற்றல் கூட்டுறவு கற்றல் திட்ட அடிப்படையிலான கற்றல் பணி அடிப்படையிலான அல்லது சிக்கல் அடிப்படையிலான கற்றல் போன்ற பல வகையான செயல்பாடுகள் முக்கியமானவை இன்று இந்த கற்றல் முறைகள் அனைத்தும் நல்ல கற்றலுக்கு மிகவும் மையமாகக் கருதப்படுகின்றன எனவே சமூக ஆக்கபூர்வவாதம் என்பது நல்ல கற்றல் பற்றிய தற்போதைய நாட்களில் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறது இப்போது ஒப்பீட்டளவில் சமீபத்தில் வந்த சில விஷயங்கள் ஹூடாகோஜி என்று அழைக்கப்படுகின்றன சுய நிர்ணயிக்கப்பட்ட கற்றலின் ஒரு வடிவம் முறையான மற்றும் முறைசாரா சூழ்நிலைகளில் கற்றல் மற்றும் கற்பிப்பதற்கான ஒரு முழுமையான கற்றலை மையமாகக் கொண்ட அணுகுமுறையாகும் இந்த கோட்பாடு உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் கற்றுக் கொள்ளும் திறன் அல்லது அடிப்படை திறனாக எப்படி இருக்கும் என்பதை அறிவது அதாவது ஒரு கற்பவர் பெற வேண்டிய மிக முக்கியமான திறமை தானாகவே கற்றுக் கொள்ளும் திறன் இது முக்கியமானது ஏனென்றால் சமூகங்கள் மற்றும் பணியிடங்களின் மாறிவரும் கட்டமைப்பும் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு வரும் தொழில்நுட்பங்களும் அதை உருவாக்குகின்றன ஏனெனில் நீங்கள் செயல்படும் சூழல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது மேலும் அறிவு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது எனவே இந்த கற்றல் திறன் இன்றைய உலகில் மிக முக்கியமான திறமையாக மாறும் அந்த அளவிற்கு இந்த குறிப்பிட்ட கற்றல் கோட்பாடு தற்போதைய நாட்களில் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றாகும் இப்போது பாராகோஜி பயன்படுத்துகிறார்கள் இது மக்கள் பயன்படுத்தும் ஒரே ஒரு கருவி பின்னர் அவர்கள் புகைப்படங்களை பரிமாறிக்கொள்வதைப் பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் ஒரு ஆவணத்தை எடுத்து புகைப்படம் எடுத்து உங்கள் குழுவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் இப்போது ஒரு சூழலை உருவாக்குகிறீர்கள் இந்த கற்றல் முறையானது கற்பவர்களின் குழுக்களால் உருவாக்கப்படுகிறது அதுவே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது பின்னர் நல்ல கற்றலை மேலும் எளிதாக்குவதற்கு இதன் இயக்கவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய சூழலிலும் பராகோஜிக்கு ஒரு பங்கு உண்டு இன்னும் அடுத்தது இணைப்புவாதம் இணைப்பு குழப்பம் நெட்வொர்க் சிக்கலானது மற்றும் சுய அமைப்பு கோட்பாடுகளால் ஆராயப்பட்ட கொள்கைகளின் ஒருங்கிணைப்பு ஆகும் எந்தவொரு நிறுவனமும் அதிக எண்ணிக்கையிலான குழுக்களாக இருப்பதோடு எந்தவொரு நிறுவன இலக்கையும் அடைய வெவ்வேறு குழுக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இந்த மற்ற குழுக்களின் பெரும்பான்மையான உறுப்பினர்களை நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கலாம் அல்லது அறிந்திருக்க மாட்டேன் ஆனாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறோம் எனவே அந்த அளவிற்கு நாங்கள் ஒரு வகுப்பறை சூழலைப் போலல்லாமல் ஒரு ஆசிரியரும் மாணவர்களும் ஒரு குழுவும் இருக்கிறோம் இன்று கற்றல் சூழலின் இயல்பு என்ன என்பதைப் பாருங்கள் கற்றல் சூழல் இப்போதெல்லாம் மோசமானதாகி வருகிறது அர்த்தத்தில் உறுப்பினர்கள் சகாக்கள் அல்லது யார் என்பது தெளிவாகத் தெரியாத ஒரு வசதிகளாக செயல்படுவதாகத் தோன்றுகிறது ஆனால் எப்படியாவது அது ஒரு வகையான சுயமாக உருவாகும் விஷயம் மற்றும் முக்கியமாக அது நெட்வொர்க் மற்றும் தரவுத்தளமாகும் இவை தான் இந்த மையத்தின் மையத்தையும் இயல்பையும் கூட உருவாக்குகின்றன மற்றும் தரவுத்தளம் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த அளவிற்கு முழு அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் சுய ஒழுங்கமைப்பாக மாறும் இணைக்கப்பட்ட சூழலில் மக்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பது மற்றொரு கற்றல் கோட்பாடு வகுப்பறையில் கூட நாம் அதைப் பயன்படுத்த முடியுமா எனவே ஒரு ஆசிரியர் தனது அறிவுறுத்தலின் ஒரு பகுதியாக இணைப்புவாதம் தொடர்பான கோட்பாடுகள் தொடர்பான கொள்கைகளைப் பயன்படுத்த முடியுமா என்பதைக் கருத்தில் கொள்ளலாம் இப்போது இந்த கல்வி உளவியலாளர்களிடமிருந்து ஒரு சில கற்றல் செயல்முறைகள் கற்றல் கோட்பாடுகளை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் எனவே இவை என்ன கற்றல் செயல்முறை தொடர்ச்சியின் சில எடுத்துக்காட்டுகள் அதாவது இது மிகவும் சுயமான மற்றும் மிகவும் வெளிப்படையானது இது உண்மையில் ஒரு கொள்கை என்று அழைக்கப்பட வேண்டியதில்லை தொடர்ச்சியானது என்பது கருத்துக்கள் அல்லது தகவல்களின் அடிப்படையில் ஒன்று மற்றொன்றுக்கு அருகில் இருந்தால் இரண்டிற்கும் என்ன தொடர்பு எதைப் பின்தொடர்கிறது என்பது பொருள் எனவே தொடர்ச்சி மீண்டும் மறு தகவல் கற்றலின் சமூக கலாச்சார சூழல் இவை அனைத்தும் கற்றல் செயல்முறையின் கொள்கைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொரு சூழலிலும் பிரத்தியேகங்களை மீண்டும் உருவாக்க முடியும் நீங்கள் ஒரு தொடக்கப்பள்ளி மட்டத்திலோ அல்லது நடுநிலைப் பள்ளி மட்டத்திலோ அல்லது உயர் கல்வி மட்டத்திலோ பணிபுரிந்தால் குறிப்பிட்ட செயல்படுத்தல் வேறுபடும் எனவே இவை கற்றல் செயல்முறையின் கொள்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே சில கற்றல் கோட்பாடுகளின் பொதுவான படங்கள் எங்களுக்குக் கிடைத்துள்ளன மேலும் இந்த சில முறைகளுக்கு ஒரு உணர்வைப் பெற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இணையத்தில் தானாகவே ஆராய சிறிது நேரம் செலவிடுமாறு நான் கடுமையாக அறிவுறுத்துகிறேன் எனவே ஒருவர் அதை நன்கு அறிந்திருக்க வேண்டும் இப்போது மிக முக்கியமான தலைப்பு மதிப்பீடு என்று நாங்கள் அழைக்கிறோம் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய முதல் விஷயம் மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு சொற்கள் ஆசிரியர்களால் கூட மாறி மாறி பயன்படுத்தப்படுகின்றன இவை இரண்டும் முற்றிலும் மாறுபட்ட செயல்பாடுகள் மதிப்பீடு என்பது செயல்திறனின் ஒரு அளவீடு ஆகும் அதாவது நான் என்ன வகையான அளவைப் பயன்படுத்துகிறேன் என்பதை மாணவர் கற்றுக்கொண்டதைக் கண்டுபிடிப்பது இந்த நடவடிக்கை ஒரு கேள்விக்கு ஒரு காகிதத்தில் ஒரு பதிலை எழுதுவது அல்லது ஒரு சிக்கலைத் தீர்ப்பது அல்லது அது ஒரு விளக்கக்காட்சியை வழங்குவது அல்லது ஒரு அறிக்கையைச் சமர்ப்பிப்பது போன்றவையாக இருக்கலாம் அதாவது மாணவர் எதிர்பார்க்கும் செயல்திறன் வேறுபடலாம் எனவே மதிப்பீடு என்பது நான் பயன்படுத்தும் செயல்திறன் அளவைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு அளவீட்டு செயல்திறனாக நான் ஒரு வினாடி வினா வைத்திருக்க முடியும் அல்லது மதிப்பீட்டின் கருவி எனப்படும் ஒரு செயல்திறனை அளவிடுவதற்கான ஒரு தேர்வுக் தாளை வைத்திருக்க முடியும் நான் சரியாக என்ன அளவிட வேண்டும் மீண்டும் அது ஏன் முக்கியமானது செயல்திறனின் அளவைப் பொறுத்து அதற்கு ஒரு நேரமும் உள்கட்டமைப்பும் தேவை எனது மாணவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு தேர்வை எழுதவோ அல்லது ஒரு காகிதத்தில் எழுதவோ விரும்பினால் ஒரு நேரம் தொடர்புடையது ஒரு சூழல் உள்கட்டமைப்பு தொடர்புடையது மற்றும் பல இதேபோல் இன்னொன்று என் மாணவர்கள் இன்றைய சூழலில் ஐந்து நிமிட விளக்கக்காட்சியை வழங்க விரும்பினால் எல்சிடி ப்ரொஜெக்டர் மற்றும் அதற்கு ஏற்ற ஒரு குறிப்பிட்ட அறைக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் எனவே செயல்திறனின் பல நடவடிக்கைகள் முக்கியமானவை என்று நாங்கள் கருதுகிறோம் ஏனெனில் அதற்குத் தேவையான உள்கட்டமைப்பு அது ஒரு அம்சம் அதாவது மதிப்பீடு என்பது செயல்திறனின் அளவீடு மதிப்பாய்வு என்பது மதிப்பீட்டின் ஒரு விளக்கமாகும் இப்போது நான் மாணவர்களை ஏதோ ஒரு வகையில் நிகழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் பின்னர் அவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார் என்பதை மதிப்பாய்வு செய்கிறேன் அவர் எழுதிய பதிலைப் படித்தது போல் நான் அவரின் செயல்திறனை விளக்குகிறேன் பின்னர் நான் ஒரு தரவரிசை கொடுக்க முடியும் தரத்தை கொடுக்க முடியும் ஒரு மதிப்பெண் கொடுக்க முடியும் மதிப்பாய்வை பயன்படுத்த நான் விரும்பும் எந்த முறையும் மதிப்பீட்டின் விளக்கமாகும் இவை இரண்டும் இரண்டு வெவ்வேறு நடவடிக்கைகள் அவை தொடர்ச்சியான செயல்பாடுகள் முதலில் மாணவர் செய்ய வேண்டியது பின்னர் அது மதிப்பீடு செய்யப்படுகிறது எனவே ஒருவர் இந்த இரண்டு சொற்களையும் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தக்கூடாது இப்போது மாணவர்கள் எவ்வாறு தயாராகி வருகிறார்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் செயல்படும் எந்தவொரு முறையான அமைப்பிலும் எப்போதும் ஒரு தேர்வு நடத்தப்பட வேண்டும் பரீட்சையின் தன்மை ஏனெனில் நான் வகுப்பறையில் கற்பித்த ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் மாணவரிடம் கேட்க முடியாது அதாவது நான் எதையாவது தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான சாத்தியமான நடவடிக்கைகளின் மொத்த தொகுப்பிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் எனவே இறுதியாக என்ன நடக்கிறது நான் பயன்படுத்தும் கருவிகள் எதுவாக இருந்தாலும் ஆசிரியரால் முக்கியமானதாகக் கருதப்படுவதை மாணவருக்குச் சொல்லும் எனவே முக்கியமானவற்றை எங்கள் மதிப்பீட்டு கருவி மூலம் மாணவர்களுடன் தொடர்புகொள்கிறீர்கள் உதாரணமாக எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய தேவையான முயற்சியைக் குறைக்க முயற்சித்தபின் ஒரு மாணவருக்கான குறிக்கோள் உண்மையில் செமஸ்டர் முடிவில் அல்லது இடைக்கால தேர்வுகளின் முடிவில் ஒரு நல்ல தரத்தைப் பெறுகிறது எனவே அந்த அளவிற்கு அவர் நல்ல தரத்தைப் பெறுவதில் பணியாற்றுவார் தரம் நீங்கள் நடத்தும் சோதனை அல்லது தேர்வின் தன்மையைப் பொறுத்தது மற்றும் சோதனை அல்லது தேர்வு ஒரு மதிப்பீட்டு கருவி தவிர வேறில்லை எனவே எங்கள் மதிப்பீட்டு கருவிகள் மாணவருக்கு நாங்கள் முக்கியமானவை என்று கருதுவதைக் கூறுகின்றன ஏனெனில் இறுதியாக எங்கள் மதிப்பீட்டு கருவிகளைப் பொறுத்தவரை அவர் சிறப்பாக செயல்பட்டால் நாங்கள் அவருக்கு ஒரு தரத்தை சரி செய்கிறோம் எனவே கொடுக்கப்பட்ட சோதனைக் கருவிகளில் சிறப்பாக செயல்படுவது நல்ல தரத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறோம் அதாவது அவர் நன்றாகக் கற்றுக்கொண்டார் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு என்ன முக்கியம் என்று சொல்லும் ஒரு குறிப்பிட்ட தேர்வை அமைத்தபின் ஆசிரியர் சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு ஆசிரியர் வகுப்பறை கற்றலில் ஒருபோதும் சிறப்பாகக் கற்பது என்பது தேர்வில் சிறப்பாக செயல்படுவதைப் போன்றதல்ல இவை இரண்டும் வித்தியாசமாக இருக்கக்கூடாது என் கருத்துப்படி நீங்கள் மாணவர்களுக்கு அவதூறு செய்கிறீர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களை அவர்களின் மதிப்பீடுகள் மூலம் கற்றுக்கொள்ள வழிகாட்டுகிறார்கள் பல முறை எங்களுக்கும் வினாடி வினாக்கள் இருக்கும் மேலும் இவை மதிப்பெண்களைக் கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம் எனவே ஆசிரியர்களாகிய நாங்கள் மாணவர்களை அவர்களின் மதிப்பீடுகள் மூலம் கற்றுக்கொள்ள வழிகாட்டுகிறோம் இது ஒரு பாடத்தின் கூறுகளை இணைக்கும் ஒரு வகையான பசை ஒரு பாடத்தின் கூறுகள் என்ன இது உள்ளடக்க அறிவுறுத்தல் முறைகள் மற்றும் திறன் மேம்பாடு மதிப்பீடு உண்மையில் அவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு வகையான விஷயமாக மாறும் அதனால்தான் பல கல்வியாளர்கள் மதிப்பீடு உண்மையில் மாணவர்களின் கற்றலை உந்துவதாக கருதுகின்றனர் அதன் உட்பொருள் என்ன நீங்கள் மாணவரின் கற்றல் தரத்தை மேம்படுத்த விரும்பினால் பாடத்தின் உள்ளடக்கத்தை உடனடியாக மாற்றுவதன் அடிப்படையில் அல்ல நீங்கள் எந்த வகையான மதிப்பீட்டை நடத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் தொடங்க வேண்டும் அதே உள்ளடக்கத்திற்காக எனது மதிப்பீட்டின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் கற்றல் தரத்தை மேம்படுத்த முடியும் அதாவது மதிப்பீடு மாணவர்களின் கற்றலை மதிப்பீடு செய்கிறது மதிப்பீடுகளை நாங்கள் பின்னர் தொகுதிகளில் அதிகம் கையாள்வோம் ஆனால் அடிப்படையில் இரண்டு வகையான மதிப்பீடுகள் உள்ளன வகுப்பறையில் நாம் கேட்கும் கேள்விகளைப் போன்ற வடிவ மதிப்பீடு அல்லது மதிப்பெண்களைக் கொண்டிராத வினாடி வினாவை நடத்துதல் மாணவர் எந்த கட்டத்தில் இருக்கிறார் என்பதைக் கண்டறிய முயற்சிப்பதும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்களும் இதுதான் அவர் அடுத்து என்ன கற்றுக் கொள்ள வேண்டும் இதைத்தான் நாங்கள் வடிவ மதிப்பீடு என்று அழைக்கிறோம் அதற்கான பிற சொல் மதிப்பீடு கற்றல் நீங்கள் ஒரு பரீட்சை இடைக்காலத் தேர்வு அல்லது இறுதித் தேர்வை நடத்தும்போது மாணவர் எந்த அளவிற்கு கற்றுக் கொண்டார் என்பதைக் கண்டுபிடிப்பது போன்ற சுருக்கமான மதிப்பீடு எங்களிடம் உள்ளது அதாவது இது கற்றலின் மதிப்பீடு ஆகும் இவை இரண்டு வகையான மதிப்பீடுகள் கற்றலுக்கான மதிப்பீடு மற்றும் கற்றல் மதிப்பீடு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் மதிப்பீடு என்பது கல்வியின் கூறப்பட்ட விளைவுகளுடன் ஒத்துப்போக வேண்டும் ஒரு பாடநெறியின் முடிவில் அல்லது ஒரு பாடத்தின் முடிவில் உங்கள் மாணவர் ஏதாவது செய்ய முடியும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் மதிப்பீடு ஒரு பாடத்திட்டத்தின் முதல் வாரத்தின் முடிவில் சொல்லலாம் மேலும் உங்கள் மதிப்பீடு அதனுடன் ஒத்துப்போக வேண்டும் அதன் அர்த்தம் ஒரு கற்றவர் ஒரு காரை ஓட்ட முடியும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொல்லலாம் உண்மையான சோதனையில் நீங்கள் கார்பூரேட்டரின் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை மட்டுமே அவரிடம் கேட்பீர்கள் இதுபோன்ற கேள்விகளை நீங்கள் கேட்டால் அது ஒரு காரை ஓட்டும் திறன் கொண்ட நோக்கம் அல்லது நோக்கம் கொண்ட முடிவுக்கு எந்த தொடர்பும் இல்லை இப்போது அவர் ஒரு காரை ஓட்டுவதில் வல்லவரா இல்லையா என்பதை நீங்கள் சோதிக்க ஒரே வழி அவரை ஒரு காரை ஓட்டச் செய்வதேயாகும் இது மாணவர் ஒரு காரை ஓட்டுவதற்கான மதிப்பீடாகும் எனவே அதைத்தான் நாம் சீரமைப்பு என்று அழைக்கிறோம் மதிப்பீடு கற்றலின் நோக்கம் கொண்ட விளைவுகளுடன் ஒத்துப்போக வேண்டும் இந்தியாவில் சில இடங்களில் சில தவறான ஒழுங்குமுறைகள் உள்ளன சில இடங்களில் மொத்தமாக தவறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தேர்வில் நீங்கள் கண்டறிந்த நோக்கம் மற்றும் உண்மையான சோதனை உருப்படிகள் அனைத்தும் சீரமைக்கப்படவில்லை மீண்டும் இந்த சீரமைப்பை பின்னர் விரிவாகப் பார்ப்போம் இப்போது இந்த அடுத்த ஒரு அறிவுறுத்தல் வருகிறது கற்பித்தல் என்பது அறிவுறுத்தலின் நோக்கம் கற்றுக்கொள்ளவும் வளரவும் உதவுவதாகும் கற்றல் மற்றும் வளர்ச்சி அறிவாற்றல் பாதிப்பு சைக்கோமோட்டர் விரிவாக்குவோம் நீங்கள் ஒரு தெருவில் நடந்து சென்றால் நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் கூட பல உணர்ச்சிகரமான சமிக்ஞைகள் வரும் அதில் இருந்து நீங்கள் ஏதாவது அல்லது மற்றொன்றைக் கற்றுக் கொண்டிருப்பதாகத் தோன்றுகிறது அல்லது நீங்கள் மக்களுடன் தொடர்ந்து தொடர்புகொள்வதால் நோக்கம் இல்லாமல் கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலாக இருக்கும் அறிவுறுத்தல் வடிவமைப்பாளர்கள் கற்றல் நிகழ்வுகளை வெளிப்புற நிகழ்வுகளின் வடிவமைப்பிற்குப் பயன்படுத்துவதை நாங்கள் அழைக்கிறோம் அறிவுறுத்தல் வடிவமைப்பாளரைக் கற்றுக்கொள்வதற்கான கொள்கைகளைப் பயன்படுத்துவதே சிறந்த கற்றலுக்கு வழிவகுக்கும் வெளிப்புற நிகழ்வுகளின் தொகுப்பைத் திட்டமிடுகிறது அதை நாங்கள் அறிவுறுத்தல் என்று அழைக்கிறோம் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கோட்பாடுகள் உள்ளன இந்த அறிவுறுத்தல் மற்றும் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கோட்பாட்டின் மூலம் நாம் செல்லமாட்டோம் ஆனால் ஒரு ஆசிரியராக ஒருவர் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கொள்கைகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் பயிற்றுவிப்பாளர்களுக்கு பயிற்சி மற்றும் பின்னூட்டம் எப்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க உதவும் மாணவர்களை ஒரு குழுக்களாக சேர்ப்பது பயனளிக்கும் எடுத்துக்காட்டாக சில நேரங்களில் மாணவர்கள் குழு ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அல்லது எப்போது கருத்துத் தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க விரும்புகிறோம் எனவே இந்த முடிவுகள் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கொள்கைகளின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன ஒரு சிக்கலைத் தீர்ப்பதற்கான முன்நிபந்தனைகள் மற்றும் உயர் வரிசை கற்றல் திறன் எல்லோரும் உயர் வரிசை கற்றல் திறன்களைப் பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் இந்த உயர் வரிசை கற்றல் திறன்களை அடைவதற்கான தொடர் நடவடிக்கைகளின் மூலம் இந்த மாணவர்களை நான் எவ்வாறு வழிநடத்துவேன் எனவே திட்டமிடல் கூட அறிவுறுத்தல் வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும் மேலும் அறிவுறுத்தல் வடிவமைப்பாளர்களைத் தவிர அறிவுறுத்தல் பொருட்கள் தயாரிப்பாளர்கள் பாடத்திட்ட பொருள் உருவாக்குநர்கள் ஆன்லைன் படிப்புகளின் வடிவமைப்பாளர்கள் அறிவு மேலாண்மை அமைப்பு வடிவமைப்பாளர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவரும் அறிவுறுத்தல் வடிவமைப்பின் கொள்கைகளிலிருந்து பெரிதும் பயனடைவார்கள் அறிவுறுத்தல் வடிவமைப்பு கோட்பாடு பல்வேறு பாடங்களின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட மற்ற கோட்பாடுகளிலிருந்து சற்றே வித்தியாசமானது நாம் கையாளும் கோட்பாடுகள் இயற்பியல் வேதியியல் மற்றும் அந்த பாடங்களில் ஏதேனும் ஒன்றை நாம் விளக்கக் கோட்பாடுகள் என்று அழைக்கிறோம் விளக்கக் கோட்பாடுகள் என்பது அடிப்படையில் காரணம் என்ன அதன் விளைவு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இது ஒரு குறிப்பிட்ட விளைவுக்கு வழிவகுக்கிறது நீங்கள் அதன் சரியான தன்மையை நிறுவ வேண்டும் அல்லது கணித ரீதியாகவோ அல்லது சோதனை ரீதியாகவோ அதன் செல்லுபடியை நாங்கள் அழைக்கிறோம் அறிவுறுத்தல் வடிவமைப்பு கோட்பாடு அதிலிருந்து சற்றே வித்தியாசமானது அதை நாங்கள் வடிவமைப்பு சார்ந்த கோட்பாடு என்று அழைக்கிறோம் வடிவமைப்பு சார்ந்த கோட்பாடு என்று சொல்ல முயற்சிப்பதைப் பாருங்கள் நீங்கள் ஏபிசி பின்தொடர்ந்தால் குறைந்த நேரத்தில் அல்லது சிறந்த தரத்தில் எனது முடிவை சிறப்பாக அடைய முடியும் என்று நான் கூறலாம் எனவே அந்த அளவிற்கு இது முன்மொழியப்பட்ட முறைகள் நிர்ணயிக்கும் சரி என்பதை விட நிகழ்தகவு அதாவது வேறு வகையான உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த அம்சங்களைக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட வழியில் எனது செல்போனை வடிவமைத்தால் அது வாடிக்கையாளரால் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன அம்சங்கள் அது எந்த வகையான உடல் வடிவத்தைக் கொண்டிருக்க வேண்டும் வெவ்வேறு நபர்கள் அவற்றை வடிவமைக்கும்போது இது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சந்தையில் காணக்கூடிய மாதிரிகள் முழுவதையும் வைத்திருப்பதைக் காணலாம் அவை ஒவ்வொன்றும் உங்கள் செயல்பாட்டைச் செய்கின்றன ஆனால் சிலவற்றை நீங்கள் விரும்பலாம் சிலவற்றை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம் அங்குதான் வடிவமைப்புக் கோட்பாட்டின் தன்மை மற்றும் அந்த எடுத்துக்காட்டுகளைப் பொறுத்து ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இங்கே அந்த அளவிற்கு வடிவமைப்புக் கோட்பாட்டின் முக்கிய அக்கறை முன்னுரிமை அதாவது நான் இதைப் போன்ற ஒன்றை வடிவமைக்கும்போது எனது வாடிக்கையாளர்கள் எனது தயாரிப்பை விரும்புவார்கள் இதேபோல் கற்பித்தல் மற்றும் கற்றல் விஷயத்தில் இந்த நிகழ்வுகளின் வரிசையை நான் பின்பற்றினால் எனது மாணவர்கள் சிறப்பாகக் கற்றுக் கொள்ள வாய்ப்புள்ளது அவர்களின் புரிதலின் நிலை மேம்பட்டிருக்கலாம் அல்லது குறுகிய காலத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் எனவே அறிவுறுத்தல் வடிவமைப்புக் கோட்பாடுகளின் மொத்தக் கூட்டங்கள் உள்ளன மெர்லின் அறிவுறுத்தலின் இவை சில அறிவுறுத்தல் வடிவமைப்பு கோட்பாடுகள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் கோட்பாடுகளைக் கற்றுக்கொள்வதில் நிபுணத்துவம் பெறாததால் அதை ஆராய்வதற்கு சிறிது நேரம் செலவிடுவது இந்த செயல்முறையை சிறப்பாகக் கற்றுக்கொள்வதற்கு உங்களை உணர்த்தும் எனவே இந்த மூன்று பயிற்சிகளையும் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இது உங்கள் அனுபவங்களில் நீங்கள் அதிகம் தொடர்புபடுத்தக்கூடிய கற்றல் கோட்பாடுகளில் ஒன்றாகும் ஏனெனில் சில கற்றல் கோட்பாடுகள் நீங்கள் கையாளும் விஷயத்தைப் பொறுத்து அதிக அர்த்தத்தைத் தருகின்றன அதிகபட்சம் 250 சொற்களை எழுதுங்கள் உயர் கல்வியில் மதிப்பீட்டில் நாம் ஏன் எப்படி கவலைப்பட வேண்டும் நீங்கள் கற்பித்த அல்லது அனுபவித்த படிப்புகளில் மாணவர்களால் சிறந்த கற்றலுக்கு வழிவகுத்ததாக நீங்கள் உணர்ந்த அறிவுறுத்தலுக்கான உங்கள் அணுகுமுறைகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கொடுங்கள் சிறந்த கற்றலுக்கான சில சான்றுகளை வழங்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் அதிகபட்சம் 500 சொற்களை எழுதுங்கள் அது சரியாக இருந்தால் உங்கள் பதில்களை பயிற்றுனர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் இது நாங்கள் கொடுக்கும் பணி அல்ல அடுத்த யூனிட் 4 விளைவுகள் மற்றும் விளைவு அடிப்படையிலான கல்வி என்ன என்பதை நாம் சரியாகப் பார்க்கிறோம்